இரண்டு போர்ட் ஆம்பிளிஃபைரின் கெய்ன் ஐ அதிகரிக்க ஸ்மால் சிக்னல் y அளவுருக்களில் உள்ள கட்டுப்பாடுகளை மதிப்பீடு செய்துள்ளோம் இப்போது அதன் பின்னால் இன்னும் சில உள்ளுணர்வைப் பெறுவோம் அது மாறிவிடும் அது மிகவும் எளிது இதற்காக ஸ்மால் சிக்னல் டூ போர்ட்டின் இரண்டு போர்ட்டிற்கு ஈகுவலன்ட் சர்க்யூட்டைப் பயன்படுத்துவோம் ஸ்மால் சிக்னல் டூ போர்ட்டின் ஈகுவலன்ட் சர்க்யூட் ஆனது ஒரு கண்டக்டன்ஸ் y11 ஒரு கண்ட்ரோல் சோர்ஸ் y12 v2 மற்றொரு கண்ட்ரோல் சோர்ஸ் ஆன y21 v1 மற்றும் ஒரு கண்டக்டன்ஸ் y22 ஆகியவற்றைக் கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் இந்த வோல்ட்டேஜ் v1 இந்த வோல்ட்டேஜ் v2 மேலும் இவை நிச்சயமாக i1 மற்றும் i2 ஆகிய போர்ட் கரண்ட்களாகும் இந்தச் சர்க்யூட் ஆனது இரண்டு போர்ட் நெட்வொர்க்கின் y அளவுரு விளக்கத்துடன் ஒத்துப்போகிறது இதற்கு நாம் ஒரு சோர்ஸ் VS ஐச் சேர்க்கிறோம் அதன் VS ரெசிஸ்டன்ஸ் ஆனது RS ஆகும் எனவே சோர்ஸ் கண்டக்டன்ஸ் GS நம்மிடம் லோட் ரெசிஸ்டன்ஸ் RL அல்லது லோட் கண்டக்டன்ஸ் GL உள்ளது இப்போது முதலில் y21 என்பது முன்னோக்கி அளவுருவாகும் அது V1 ஐ எடுத்து போர்ட் இரண்டில் கரண்ட்டை இயக்குகிறது எனவே y21 ஆனது அந்த திசையில் சிக்னல்களை மாற்றுகிறது மற்றும் y12 ஆனது எதிர் திசையில் V2 ஐ எடுத்து போர்ட் ஒன்றில் கரண்ட்டை இழுக்கிறது அதனால் y12 என்பது ரிவர்ஸ் அளவுருவாகும் இன்ஸ்டபிளிட்டியைத் தவிர்ப்பதற்காக ரிவர்ஸ் அளவுரு பூஜ்ஜியமாக இருக்க விரும்புகிறோம் என்று நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம் அது சோர்ஸ் மற்றும் லோட் இம்பிடன்ஸ் மற்றும் பீட்பேக் அளவுருவின் சரியான மதிப்பு ஆகியவற்றின் சில சேர்க்கைகளால் சாத்தியமாகும் ஆனால் அங்கு இன்ஸ்டபிளிட்டி இருக்கலாம் இந்த ரிவர்ஸ் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் பின்னர் வெளிப்பாட்டிலிருந்து நாம் பார்த்த அத்தகைய சாத்தியம் இல்லை எனவே y12 ஐ பூஜ்ஜியத்திற்கு சமமாக நாம் விரும்புகிறோம் நிபந்தனையற்ற ஸ்டபிளிட்டிக்கு நாம் இங்கு ஸ்டபிளிட்டியை பிற்போக்குத்தனமாக வரையறுக்கவில்லை அதை நாம் செய்ய மாட்டோம் ஆனால் அடிப்படையில் நமது வெளிப்பாட்டிலிருந்து கெய்ன் இன்பினிட்டிக்கு செல்வதை நாம் விரும்பவில்லை அதாவது இன்ஸ்டபிளிட்டி அல்லது இன்புட் இல்லாமல் அவுட்புட் எனவே y12 ஆனது பூஜ்ஜியமாக இருந்தால் இந்த கண்ட்ரோல் சோர்ஸ்ஸை நாம் அகற்றலாம் எனவே இந்த பக்கத்தில் ஒரு வோல்ட்டேஜ் டிவைடர் மற்றும் திறம்பட இந்த பக்கத்தில் கரண்ட் டிவைடர் மட்டுமே எஞ்சியுள்ளது நினைவில் கொள்ளுங்கள் இரண்டு போர்ட் இது இந்த V1 க்கு பதிலளிக்கிறது மேலும் V1 என்பது VS என்பதை இந்த ரெசிஸ்டர் டிவைடர் மூலம் பிரிப்பதை இங்கே காண்கிறோம் இப்போது பூஜ்ஜியத்திற்கு சமமாக y11 இருந்தால் என்ன அர்த்தம் இதன் பொருள் இன்புட் ஓபன் சர்க்யூட் மற்றும் வோல்ட்டேஜ் டிவிஷன் இல்லை என்று அர்த்தம் அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது இன்பினிட்டி ஆக இருந்தால் அது கண்டக்டன்ஸ் y11 ஆகும் அது பூஜ்ஜியமாக இருந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது இன்பினிட்டி எனவே இந்த VS அனைத்தும் போர்ட் ஒன்றில் தோன்றும் எவ்வாறாயினும் பொது அறிவு எதுவும் செய்யாவிட்டால் உங்களிடம் ஒரு ரெசிஸ்டர் டிவைடர் இருந்தால் இந்த சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஐ விட குறைவாக ஏதாவது பெறுவீர்கள் இப்போது நீங்கள் அனைத்து சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஐயும் பெற விரும்புகிறீர்கள் இதேபோல் y21 இந்த கண்ட்ரோல் சோர்ஸ் ஆனது V1 இன் மதிப்பைப் பொறுத்து சில கரண்ட்டை உருவாக்குகிறது இப்போது அதன் கரண்ட்டின் ஒரு பகுதி y22 க்குள்ளும் அதன் மற்றொரு பகுதி RL க்குள்ளும் செல்கிறது எனவே கரண்ட் டிவிஷன் உள்ளது எனவே இந்த கரண்ட் டிவிஷன் ஐத் தவிர்க்க இவை அனைத்தையும் லோட்க்குள் செல்லச் செய்ய நீங்கள் எதைச் சரியாக விரும்புகிறீர்கள் ஏனென்றால் இதில் என்ன செல்கிறது என்பதில் உங்களுக்கு ஆர்வம் இல்லை லோட்க்குள் செல்லும் கரண்ட்டை அதிகரிக்க நீங்கள் விரும்புகிறீர்கள் இதன் விளைவாக பவர் ஆனது RL க்கு வழங்கப்படும் எனவே இந்த கரண்ட் அனைத்தும் அதற்குள் செல்ல வேண்டும் எனவே இதுவும் ஒரு ஓபன் சர்க்யூட் ஆக இருக்க வேண்டும் அதற்கு y22 ஆனது பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் எனவே y22 என்பது பூஜ்ஜியமாகும் எனவே மீண்டும் ஒரு ஓபன் சர்க்யூட்டைப் பெறவும் போர்ட் இரண்டில் பார்க்கவும் எனவே கரண்ட் டிவிஷன் இல்லை கரண்ட் டிவிஷன் இல்லாத போது இது y22 மற்றும் RL க்கு இடையில் இருக்கும் அதனால்தான் அதில் உள்ளது அதுதான் இந்தக் கட்டுப்பாடுகளின் அர்த்தம் போர்ட் ஒன்றில் அனைத்து சோர்ஸ் வோல்ட்டேஜ்ஜும் தோன்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் மேலும் கண்ட்ரோல் சோர்ஸ் ஆன y21 V1 இலிருந்து அனைத்து கரண்ட்டும் லோட்க்குள் செல்ல வேண்டும் அதனால் இந்த கட்டுப்பாடுகளின் மிகவும் எளிமையான உள்ளுணர்வு விளக்கம் இதுதான் இறுதியாக y21 ஆனது முடிந்தவரை பெரியதாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம் அது உண்மையில் கெய்ன் என்னவென்றால் போர்ட் ஒன்றில் உள்ள வோல்ட்டேஜ்ற்கு இரண்டு போர்ட் எவ்வளவு பதிலளிக்கிறது என்பதுதான் நீங்கள் y21 ஐ அதிகரித்துக் கொண்டே சென்றால் RL இல் மேலும் மேலும் கரண்ட் செலுத்தப்படும் மற்றும் நீங்கள் பவர் கெய்ன் ஐ அதிகப்படுத்துவீர்கள் கெய்ன்னிற்கான வெளிப்பாட்டை நாம் எழுதினோம் கட்டுப்பாடுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் சில மர்மமான விஷயங்கள் அல்ல எனவே அதற்கு மிகத் தெளிவான விளக்கம் இதுதான்